நம்முடைய Cost and Management Accounting பற்றிய முதல் இரண்டு செஷன்களிலும் நாம் காஸ்ட் ஆக்கவுண்டிங் என்றால் என்ன என்று விவாதித்தோம் பிறகு காஸ்டின் வெவ்வேறு வகைப்பாடுகள் பற்றியும் நம்முடைய முந்தைய சேஷனில் அதாவது மூன்றாவது சேஷனில் Cost Volume Profit Analysis பற்றியும் பார்த்தோம் நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கீங்களா இது முடிவெடுப்பதற்கு மிகவும் பயனுள்ள ஒரு டெக்னிக் குறிப்பாக குறுகியகால முடிவுகளுக்கு பயன்படக்கூடியது நாம் cost volume profit analysis பற்றி ஆரம்பித்தோம் மற்றும் அதன் அடிப்படைகள் என்ன என்று பார்த்தோம் அடிப்படையில் இது classification of costs ஐ சார்ந்துள்ளது உங்களுக்கு அந்த cost classification ஞாபகம் இருக்கா செலவுகளை நீங்கள் எவ்வாறு classify செய்வீர்கள் Variability இன் அடிப்படையில் செலவுகளை classify செய்வீர்கள் CVP analysis இன் முழு அமைப்புமே variability இன் அடிப்படையிலான classification நின் சாத்தியத்தை பொறுத்தது தான் இப்பொழுது நமக்கு இரண்டு வகையான செலவுகள் இருக்கிறது அதில் முதல் வகை பிக்ஸட் காஸ்ட் எனப்படுகிறது இப்பொழுது நாம் நேரடியாகவே graph க்கு சென்று விடலாம் பிக்ஸட் காஸ்ட் பாக்குறதுக்கு இப்படித்தான் இருக்கும் இந்த graph முழுசா flat அ தெரிகிறது அதாவது 0 வில் இருந்து 800 யூனிட் வரை மொத்தத்தில் இங்கே பிக்ஸட் காஸ்ட் மாற்றமில்லாமல் தொடரப்போகிறது Graph பொறுத்தவரை இது 80000 எனக் கருதுவோம் எனவே நீங்கள் 0 யூனிட் உற்பத்தி செய்தாலும் பிக்ஸட் காஸ்ட் 80000 தான் நீங்கள் 800 யூனிட் உற்பத்தி செய்தாலும் பிக்ஸட் காஸ்ட் 80000 தான் எனவே இயற்கையாகவே per யூனிட் காஸ்ட் வெகுவாக குறைகிறது நீங்கள் ஒரு யூனிட் உற்பத்தி செய்தாலும் அதற்கான பிக்ஸட் காஸ்ட் ஒன்றுக்கு 80000 ஆக தான் இருக்கும் எனவே இது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 80000 மாக இருக்கும் ஆனால் நீங்கள் 800 யுனிட் உற்பத்தி செய்வதாக இருந்தால் அது 800 க்கு 80000 ஆக இருக்கும் அப்படி என்றால் ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபாய் என கணிசமாக குறைந்திருக்கிறது எனவே இது யூனிட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதைப் பொறுத்து குறைந்து கொண்டே செல்லும் அதனால்தான் நாம் பொதுவாக யூனிட்டின் அடிப்படையிலான பிக்ஸட் காஸ்ட் ஐ கண்டுகொள்வதில்லை என்கிறோம் இது அறிவார்ந்த விஷயமும் இல்லை ஏனெனில் definition ஐ பொறுத்தவரை ஒரு மொத்த அடிப்படையில் பிக்ஸட் காஸ்ட் ஆனது நிலையானதாகும் per unit இன் அடிப்படையில் யூனிட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது இது குறைந்து கொண்டே செல்லும் ஆனால் மொத்தமாக பிக்ஸட் காஸ்ட் நிலையாக இருக்கும் நாம் விவாதித்தது போக வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் தர முடியுமா நாம் வாடகை காப்பீடு மற்றும் தேய்மானம் பற்றி பேசியிருந்தோம் நடவடிக்கையின் நிலையை பொறுத்து மாறாத வேறு ஏதாவது பிக்ஸட் காஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரியுமா license fee பற்றி சொல்லலாமே நாம் ஒரு factory யை இயக்குகிறோம் எனில் வருடாந்திர அடிப்படையில் நாம் லைசன்ஸ் ப்பீஸ் செலுத்த வேண்டும் இது மாறாது நீங்கள் factory யை நிர்மாணித்து தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு வருடமும் லைசன்ஸ் ப்பீஸ் செலுத்த வேண்டும் இது நிலையானதாக இருக்கும் நீங்கள் ஒரு factory யை பதிவு செய்யவேண்டும் என்றால் உற்பத்தியை பொருட்படுத்தாமல் நீங்கள் லைசன்ஸ் ப்பீஸ் செலுத்தவேண்டும் இதுவே பிக்ஸட் காஸ்ட் ஆகும் Variable cost மற்றொரு வகையான செலவு Graph ஐ ஒருமுறை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அது 0 விலிருந்து மேல் நோக்கி ஒரு நேர்கோடாக செல்கிறது ஒவ்வொரு கூடுதலான யூனிட்டுக்கும் கூடுதலாக செலவாகிறது Graph லிருந்து உங்களுக்கு பார்க்க முடியும் 100 யூனிட்டுக்கு 10000 ரூபாய் 200 யூனிட்டுக்கு 20000 ரூபாய் என படிப்படியாக அதிகரித்து 800 யூனிட்டில் 80000 தொடுகிறது எனவே ஒரு யூனிட்டுக்கான அடிப்படையில் அது எவ்வளவாக இருக்கும் 100 க்கு 10000 அதாவது ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபாய் யூனிட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது இதுவும் அதே அளவு அதிகரிக்கும் அதாவது அந்த ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபாய் போல இதுதான் variable cost க்கான definition ஏதாவது எக்ஸாம்பிள் போனவாட்டி நாம் டைரக்ட் மெட்டீரியல் லேபர் மற்றும் ஒரு வாகனத்திற்கான petrol cost போன்ற சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் Suppose நீங்கள் ஒரு license software பயன்படுத்துகிறீர்கள் அதற்காக peruse basis ல் பணம் செலுத்துகிறீர்கள் என வைத்துக்கொள்வோம் அந்த சாப்ட்வேரை பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சிறிது கட்டணம் செலுத்த வேண்டும் எனவே பயன்படுத்தும் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது லைசன்ஸ் சாப்ட்வேரின் செலவும் அதிகரிக்கும் புரிஞ்சுதா Suppose மொத்ததொகையின் அடிப்படையில் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைத்திருந்தால் அல்லது முதலிலேயே முழு தொகையையும் செலுத்தி நீங்கள் லைசென்ஸ் வாங்கி இருந்தால் அது பிக்ஸட் காஸ்ட் ஆகிறது அதுவே நீங்கள் peruse basis சில் பயன்படுத்தினால் அது ஒரு variable cost ஆகிறது புரிஞ்சுதா இப்பொழுது மூன்றாவதாக வருவது semi variable cost அதன் பெயர் சொல்வது போல அதற்கு ஒரு variability இன் தன்மை இருக்கிறது நடவடிக்கைகளின் நிலைக்கு ஏற்ப அவை மாறும் ஆனால் அதே விகிதாச்சாரத்தில் மாறாது இது நிலையானதும் இல்லை எனவே இதனை பிக்ஸட் காஸ்ட் என்றும் அழைக்க முடியாது எனவேதான் இது ஒரு semi variable cost என்றழைக்கப்படுகிறது ஏதாவது எக்ஸாம்பிள் போனவாட்டி நாம இதற்கு maintenance பற்றி பேசினோம் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் telephone bill பற்றிக்கூட நாம பேசினோம் வேறு ஏதாவது காரணத்தைப் பற்றி யோசிக்க முடியுதா பொதுவாக repairs சும் ஒரே மாதிரி maintenance போலத்தான் பயன்பாடு அதிகரிப்பது போல் repairs சும் அதிகரிக்கலாம் சில human costs உம் ஒரு semi variable ன் தன்மையுடன் செயல்படும் ஆனால் மனிதன் சோர்ந்து விடுகிறான் theoretically இது variable ஆனால் இங்கே ஒரு கற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கிறது எனவே அடுத்த யூனிட்டை உங்களுக்கு குறைந்த நேரத்தில் பயன்படுத்த அல்லது உற்பத்தி செய்ய முடியும் இதில் ஒரு variability இருக்கிறது யதார்த்தத்தில் வெவ்வேறு வகையான விளைவுகளாக இருக்கலாம் ஆனால் CVP analysis இன் கணிப்புகளை பொறுத்தவரை செலவு ஆனது நேர்கோடாக இருக்கும் எனவேதான் பொதுவாக நாம் இந்த அடுக்கு வடிவத்திலான கிராப் ஐ பயன்படுத்துகிறோம் இப்ப இத பாருங்க CVP analysis ஆனது செலவுகளை விருப்பப்பட்ட விற்பனை மற்றும் இலாப நிலைகள் போன்றவற்றைக் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது CVP யின் குறிக்கோள்கள் பற்றி பார்ப்போம் இங்கே நாம் விற்பனையின் அளவுகள் லாபம் மற்றும் செலவுகள் பற்றியும் அவற்றுக்கிடையிலான உறவுகள் மற்றும் தொடர்புகள் பற்றியும் பார்க்கிறோம் இப்பொழுது CVP analysis இன் முக்கியமான கணிப்புகளை பற்றி பார்ப்போம் Of course இது அடிப்படையில் செலவுகளை variable மற்றும் fixed என வகைப்படுத்தலாம் என்ற கணிப்பை பொறுத்தது உங்களிடம் உள்ள மற்றொரு கணிப்பு CVP relationship நேரியலாக ஆக இருக்கும் அதாவது விலைகள் அல்லது unit variable cost fixed cost etcetera நம்முடைய நடவடிக்கைகளின் குறிப்பிட்ட வரம்பிற்குள் மாறாது எனவே நமக்கு அந்த வரம்பு தெரிந்திருக்க வேண்டும் volume மட்டும்தான் cost driver inventory levels மாறாது Conceptually இந்தக் கணிப்புகள் எல்லாம் மிக முக்கியம் என்று நான் கூறியிருந்தாலும் நாம் பார்க்க போகும் வெவ்வேறு நடைமுறைகளில் சில தனிப்பட்ட கணிப்புகளை நீர்த்துப் போக செய்ய வேண்டி இருக்கும் ஆனால் ஆரம்பத்தில் இந்த கணிப்புகளை தெரிந்து வைத்திருப்பது மிக முக்கியம் இதைப் பயன்படுத்தி நல்ல முடிவுக்கு வர முடியும் நீங்கள் இந்த கணிப்புகளை ஆரம்பத்தில் பயன்படுத்தும் பட்சத்தில் இது முடிவு எடுப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாகும் இந்த காலகட்டத்தில் Sales mix மாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் அடுத்ததாக நாம் PV ratio அல்லது Profit Volume ratio எனப்படும் concept க்கு செல்லலாம் இதற்கு மற்றொரு பெயரும் இருக்கிறது அது contribution margin ratio எனப்படும் இப்பொழுது இந்த ratio வை புரிந்துகொள்ள முதலில் contribution என்றால் என்ன என்பதை புரிந்துகொள்ள வேண்டும் நமக்கு தெரியும் நம்முடைய ஒவ்வொரு அதிகப்படியான யூனிட்டுக்காக வாடிக்கையாளரிடமிருந்து குறிப்பிட்ட விற்பனை விலையை திரும்பப் பெறுகிறோம் மேலும் அதற்கான variable cost ஐ நாம் செலவழிக்க வேண்டும் பிக்ஸட் காஸ்ட் மாறுவதில்லை எனவே பிக்ஸட் காஸ்ட் ஐ புறக்கணிக்கலாம் ஆனால் அதிகப்படியான ஒரு யூனிட்டிலிருந்து உங்களுக்கு கிடைப்பது உங்களுடைய விற்பனை விலை நீங்கள் என்ன செலவழிக்கிறீர்களோ அது variable cost So நாம் இங்கே விற்பனை விலைக்கும் variable cost க்கும் இடையிலான வித்தியாசத்தை பார்க்கிறோம் எனவே variable cost போக அதற்குமேல் அதிகப்படியாக என்ன வருகிறதோ அது ஒரு contribution margin எனப்படுகிறது புரிகிறதா Suppose 10 ரூபாய் விற்பனை விலை எனில் ஒரே ஒரு யூனிட்டில் இருந்து 10 ரூபாய் சம்பாதிப்பதற்கு நான் 8 ரூபாய் variable cost ஆக செலவழிக்க வேண்டும் So 10 கழித்தல் 8 2 ரூபாய் தான் நான் சம்பாதித்த மொத்த லாபம் உங்களில் அக்கவுண்டிங் தெரிந்தவர்கள் இதனை எளிதாக மொத்த லாபம் என்று அழைப்பர் இங்கே கிட்டத்தட்ட நாம் இதனை contribution என்று அழைக்கலாம் So 10 கழித்தல் 8 2 ரூபாய் தான் ஒரு யூனிட்டின் அடிப்படையிலான உங்களுடைய contribution ஒரு விகிதமாக மாற்றி கூறுவதெனில் 2 by 10 10 ஒரு விற்பனை விலை So ஒரு யூனிட்டுக்கான contribution margin ஐ ஒரு யூனிட்டுக்கான விற்பனை விலையால் வகுத்தால் நமக்கு சதவிகிதம் கிடைக்கும் எனவே இந்த எடுத்துக்காட்டை பொறுத்தவரை 20 சதவிகிதம் தான் contribution margin ஆக அறியப்படுகிறது இது தான் பிரபலமாக PV ratio அல்லது profit volume ratio எனப்படுகிறது இப்பொழுது நீங்கள் இதை எப்படி calculate செய்வீர்கள் இது எந்த problem அல்லது case problem திற்கான விடை காண்பதற்கு மிக முக்கியமான ஒரு calculation இங்கே லாபம் என்பது கூட்டுத்தொகை நான் அதை ஒரு total line ஆக தான் இப்பொழுது பார்க்கிறேன் மொத்தத்தில் லாபம் என்பது விற்பனை கழித்தல் மொத்த செலவு இப்பொழுது நாம் மொத்த செலவை variable மற்றும் fixed என இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் So லாபம் என்பது விற்பனை கழித்தல் total variable cost கழித்தல் total fixed cost Contribution margin ஐ கணக்கிடுவது உங்களுக்கு தெரியும் அதாவது total revenue கழித்தல் total fixed cost நாம் இங்கு என்ன செய்கிறோம் எனில் விற்பனை கழித்தல் variable cost இதுவே contribution margin ஆகும் எனவே contribution margin லிருந்து பிக்ஸட் காஸ்ட் ஐ கழித்தால் லாபம் வருகிறது இங்கே இது இவ்வாறு காட்டப்பட்டுள்ளது ஒரு லாப நட்ட கணக்கில் நாம் விற்பனையையும் லாபத்திற்கான செலவையும் ஒப்பிடுகிறோம் ஆனால் இங்கு நாம் variability ஐ consider செய்கிறோம் எனவே விற்பனையிலிருந்து variable cost ஐ கழித்தால் contribution கிடைக்கும் இந்த contribution லிருந்து பிக்ஸட் காஸ்ட் ஐ கழித்தால் லாபம் கிடைக்கும் புரிகிறதா இதிலிருந்து உங்களுக்கு அடுத்தபடியான equations கிடைக்கிறது ஏனெனில் நமக்கு தெரியும் மேற்பகுதி அதாவது விற்பனைக்கும் variable cost க்கும் ஆன ஒப்பீடு per unit அடிப்படையில் மாறுகிறது எனவே நாம் இதில் அளவு அல்லது யூனிட்டுகளின் எண்ணிக்கையை சேர்த்துக்கொண்டால் நமக்கு இந்த பார்முலா கிடைக்கிறது Profit Q FC பிக்ஸட் காஸ்ட் க்கு அளவால் ஒன்றும் ஆகாது அளவில் ஏற்படும் மாற்றத்தை பொறுத்து பிக்ஸட் காஸ்ட் மாறாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் S minus V அதாவது விற்பனை மற்றும் variable cost ஆனது per unit இன் அடிப்படையில் நிலையாக இருக்கும் எனவே S என்பது selling price per unit எனவும் VC or V என்பது variable cost per unit எனவும் வரையறுக்கப்பட்டுள்ளது நாம் என்ன செய்கிறோம் எனில் bracket னுள் per unit இன் அடிப்படையிலான S minus V ஐ எடுத்துக்கொண்டு Q வால் multiply செய்கிறோம் Q என்பது குறிப்பிட்ட லாபத்திற்காக விற்கப்படவேண்டிய யூனிட்டுகளின் எண்ணிக்கை ஆகும் புரியுதா எனவே Profit Q FC இப்பொழுது உங்களுக்கு Q வை தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் நீங்கள் விரும்பும் யூனிட்டின் அளவை கணக்கிட இதே equation பயன்படுத்தலாம் அது FC plus profit ஏனென்றால் FC இந்த பக்கம் வந்து விடும் So Q S VC நாம் ஏற்கனவே விவாதித்த எடுத்துக்காட்டில் ஒரு யூனிட்டுக்கான விற்பனை விலை 10 ஆக கருதப்படுகிறது variable cost 8 ஆக கருதப்படுகிறது எனவே விற்கப்படும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 10 minus 8 2 ரூபாய் நாம் சம்பாதிக்கிறோம் எனவே ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம் சம்பாதிக்க நாம் எத்தனை யூனிட்டுகளை விற்க வேண்டும் இப்படித்தான் நாம் விருப்பப்பட்ட விற்பனையின் அளவை கணக்கிடுகிறோம் இது profit planning எனவும் அறியப்படுகிறது புரியுதா PV ratio என்று அறியப்படும் இது நமக்கு மிக முக்கியமான calculation ஆகும் இப்பொழுது breakeven point எனப்படும் அடுத்த calculation க்கு செல்லலாம் தேவைப்படும் உற்பத்தியின் குறைந்தபட்ச அளவை தெரிந்துகொள்ள breakeven analysis பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு கம்பெனியும் அல்லது ஒவ்வொரு யூனிட்டும் அல்லது ஒவ்வொரு factory யும் நஷ்டத்தை தவிர்க்க விரும்புகிறது அவை சிகப்பு பகுதிக்கு செல்ல விரும்புவதில்லை எனவே அது ஒரு குறிப்பிட்ட அளவு minimum units ஆவது உற்பத்தி செய்ய வேண்டும் அந்த மினிமம் யூனிட் தான் breakeven point எனப்படுகிறது மினிமம் எதற்காக நஷ்டத்தை தவிர்ப்பதற்கான மினிமம் பொருத்தமான விற்பனை கலவையை கண்டுபிடிக்க இது மிகவும் பயனுள்ளது நம்மால் நஷ்டத்தை தவிர்க்க வைக்கும் ஒருவகையான விற்பனை கலவை இது விருப்பப்பட்ட விற்பனையின் அளவை கணக்கிடவும் இது மிகவும் பயனுள்ளது மேலும் நாம் மாற்றி சொல்வதெனில் குறிப்பிட்ட விற்பனையின் அளவினால் மற்றும் விலையினால் ஏற்படும் லாபத்தை தெரிந்து கொள்ள உதவுகிறது இப்பொழுது நாம் CVP analysis லிருந்து BEP க்கு வந்திருக்கிறோம் ஆரம்பிக்கும்போது 0 யூனிட்டில் நாம் நஷ்டத்தில் இருப்போம் நம்முடைய யூனிட் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் லாபமும் இல்லாத நஷ்டமும் இல்லாத நிலை வருகிறது அதுவே breakeven point என அறியப்படுகிறது Breakeven point க்கு பிறகு ஒரு நிறுவனம் அல்லது ஒரு ஆலை லாபத்தை உண்டாக்க துவங்குகிறது CVP analysis போல breakeven point ம் பல்வேறு முடிவுகள் எடுக்க மிகவும் பயனுள்ளது குறிப்பாக pricing முடிவுகள் make or buy முடிவுகள் temporary shutdown முடிவுகள் போன்ற பல வேறு சில முடிவுகள் ஆவன modernizations அல்லது automation முடிவுகள் புதிய மிஷினை வாங்கலாமா வேண்டாமா விரிவாக்கத்துக்கு செல்லலாமா வேண்டாமா புதிய ப்ராடக்டை மார்க்கெட்டில் விடலாமா வேண்டாமா இதுபோன்ற பல முடிவுகளை CVP or BEP analysis இன் அடிப்படையில் நன்றாக எடுக்க முடியும் இப்பொழுது சில formulas பற்றி பார்ப்போம் ஏனெனில் உங்களுக்கு பிராப்ளம் சால்வ் செய்வதற்கு இவை உதவியாக இருக்கும் BEP ஐ கணக்கிடுவதில் நம்முடைய முக்கிய நோக்கம் பிக்ஸட் காஸ்ட் ஐ திரும்ப பெறுவது தான் எனவே நாம் பிக்ஸட் காஸ்ட் ஐ numerator ஆக எடுத்து contribution per unit ஆல் வகுக்க வேண்டும் நம்முடைய எடுத்துக்காட்டில் நான் சொன்னது போன்று விற்பனை விலை 10 ரூபாய் variable cost 8 ரூபாய் எனவே இங்கு per unit ன் அடிப்படையில் நீங்கள் உண்டாகும் லாபம் அல்லது contribution 2 ரூபாய் பிக்ஸட் காஸ்ட் 1000 என வைத்துக்கொள்வோம் எனவே 1000 வகுத்தல் 2 500 வருகிறது இந்த 500 யூனிட் தான் உங்களுடைய BEP ok எனவே நஷ்டத்தை தவிர்க்க குறைந்தது 500 யூனிட்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் நீங்கள் BEP ஐ விற்பனையின் மதிப்பில் கணக்கிடுவது எனில் நாம் பிக்ஸட் காஸ்ட் 1000 என கருதுகிறோம் எனவே 1000 ஐ PV ratio வால் வகுத்தால் இங்கே PV ratio என்ன 2 by 10 அதாவது 20 சதவிகிதம் எனவே நீங்கள் 1000 ஐ 20 சதவிகிதத்தை கொண்டு வகுத்தால் இங்கே 1000 ஒரு பிக்ஸட் காஸ்ட் 20 சதவிகிதம் நீங்கள் சம்பாதிக்கும் ஒரு margin நஷ்டத்தை தவிர்க்க நீங்கள் குறைந்தது 5000 க்கான விற்பனை செய்ய வேண்டும் எப்பொழுது உங்களுடைய விற்பனை 5000 க்கு மேல் போகிறதோ அப்பொழுது நீங்கள் லாபத்தை உண்டாக தூங்குகிறீர்கள் விற்பனையின் மதிப்பில் ஆன BEP மிக முக்கியமானது ஏனெனில் பல சமயங்களில் உங்களிடம் identifiable unit இருக்காது நீங்கள் வெவ்வேறு வகையான பொருட்களையோ அல்லது சேவையையோ விற்பனை செய்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு margin அல்லது PV ratio தெரிந்தால் விற்பனையின் மதிப்பிலான BEP ஐ உங்களால் கணக்கிட முடியும் எனவே இந்த இரண்டு formulas ம் பயனுள்ளது தான் இந்த CVP இன் knowledge ஐ பயன்படுத்தி நம்மால் cost volume profit graph ஐ வரைய முடியும் சில சமயங்களில் இது break even chart எனவும் அறியப்படுகிறது ஏனெனில் நாம் இங்கே break even காண்பிக்கிறோம் நாம் ஏற்கனவே இதுபோல் ஒரு graph ஐ பார்த்திருக்கிறோம் அதில் ஒரு பிக்ஸட் காஸ்ட் லைன் வரையப்பட்டிருக்கும் So இதுதான் அந்த பிக்ஸட் காஸ்ட் லைன் இப்பொழுது இங்கிருந்து தொடங்கி மேல் நோக்கி செல்லும் மற்றொரு லைன் அதுதான் total cost line உங்களுக்கு தெரியும் பிக்ஸட் காஸ்ட் லைன் மொத்தமாக கிடைமட்டமாக இருக்கும் மேலும் total cost line மேல் நோக்கி செல்லும் ஒரு வருவாய் கோடு வரையப்பட்டுள்ளது அந்த சிகப்பு நிற கோடு 0 விலிருந்து துவங்கி மேல் நோக்கி செல்கிறது விலைக்கு மேல் total cost line ஐ கடந்து செல்கிறது அந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று வெட்டிக்கொள்ளும் புள்ளி ஒரு breakeven point ஆகும் Actually இந்த graph ல் அந்த arrow கொஞ்சம் தவறுதலாக காண்பிக்கிறது அது இங்கு தான் வருகிறது ஆனால் இதுதான் உண்மையான breakeven point புரிகிறதா Breakeven point என்பது PC மற்றும் PR அதாவது total cost line னும் total revenue line னும் ஒன்றையொன்று வெட்டிக்கொள்ளும் அல்லது சந்தித்துக் கொள்ளும் ஒரு point ஆகும் இதுதான் நஷ்டத்தின் பகுதி எனப்படுகிறது ஏனெனில் எப்பொழுது விற்பனை breakeven point க்கு கீழ் இருக்கிறதோ அதுவே ஒரு நஷ்டம் ஆகிறது புரிகிறதா நஷ்டம் ஏன் வருகிறது ஏனெனில் உங்களுடைய வருவாய் மொத்த செலவுக்கு கீழே இருக்கிறது எப்பொழுது உங்களுடைய வருவாய் மொத்த செலவை கடந்து breakeven point க்கு மேலே செல்கிறதோ அப்பொழுது நீங்கள் உங்களுடைய லாப பகுதியை அடைகிறீர்கள் இங்கு வருவாய் செலவை விட அதிகமாக இருக்கிறது லாபத்தின் பகுதி வரம்பற்றது நீங்கள் உங்களுடைய யூனிட்டுகளை அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய லாபமும் அதிகரித்துக் கொண்டே செல்லும் ஆனால் நஷ்ட பகுதி ஒப்பீட்டளவில் வரம்புடையது ஏனெனில் உங்களால் உருவாக்கக்கூடிய அதிகபட்ச நஷ்டம் இங்கே பிக்ஸட் காஸ்ட்க்கு சமமாக இருக்கும் Of course இது பிக்ஸட் காஸ்ட் மற்றும் variable cost மாறாமல் இருக்கும் என்ற நம்முடைய கணிப்பை பொறுத்தது இதுதான் அதிகபட்ச நஷ்டம் இந்த குறிப்பிட்ட breakeven point ல் நீங்கள் யூனிட்டின் அடிப்படையில் கணக்கிடலாம் மேலும் எண்ணிக்கை மற்றும் விற்பனையின் அடிப்படையில் கணக்கிடலாம் இந்த வளி சிறிது தவறாக கூட இருக்கலாம் ஆனால் breakeven point லிருந்து நீங்கள் யூனிட்டை கவனித்தீர்கள் என்றால் எத்தனை யூனிட்டுக்கு யூனிட்டின் எந்த நிலையில் நீங்கள் break even அடைந்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் விற்பனையில் எடுத்துக்கொண்டால் காசாக தெரியும் எனவே நாம் இரண்டு விதமான formulae ஐ பார்த்திருக்கிறோம் அவை break even in units break even in sales எனவே BE chart லிருந்து அதாவது break even chart லிருந்து உங்களுக்கு breakeven ஐ காசாகும் யூனிட் ஆகவும் கணக்கிட முடியும் இப்பொழுது நாம் மிகவும் எளிதான ஒரு கணக்கை பார்ப்போம் Krishna Game ஒரு புதிய பொம்மை பைக் உற்பத்தி செய்ய நினைக்கிறார்கள் சந்தை ஆராய்ச்சி மூலமாக அவர்கள் சில தகவல்களை திரட்டி இருக்கிறார்கள் பைக்கின் உத்தேசவிலை 800 variable cost is 300 சம்பந்தமான பிக்ஸட் காஸ்ட் 55 லட்சங்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட லாபம் 2 லட்சங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள மொத்த விற்பனை 12000 பைக்கள் இந்த தகவல்களின் அடிப்படையில் இப்பொழுது breakeven point ஐ கணக்கிடவும் breakeven point ஐ கணக்கிட of course நீங்கள் PV ratio வையும் கணக்கிட வேண்டும் So PV ratio வை கணக்கிடுங்கள் breakeven point யும் கணக்கிடுங்கள் இலக்கு லாபத்தை சம்பாதிக்க தேவைப்படும் விற்பனையின் நிலையையும் கணக்கிடுங்கள் ஏனெனில் breakeven ல் எந்த லாபமும் இருக்காது உண்மையில் அவர்கள் 2 லட்சம் லாபம் சம்பாதிக்க நினைக்கிறார்கள் எனவே இந்த லாபத்துக்கு தேவையான இலக்கு விற்பனை என்ன மேலும் கணிக்கப்பட்ட 12000 விற்பனையை அடையும் பட்சத்தில் அவர்களுடைய லாபம் என்னவாக இருக்கும் இவை அனைத்தையும் கணக்கிட முயற்சி செய்யுங்கள் இது ஒரு சாதாரண common sense என்றுதான் நினைக்கிறேன் நீங்கள் Contribution லிருந்து துவங்குவது என்றால் contribution என்னவாக இருக்கும் விற்பனை விலை கழித்தல் VC per unit அதாவது 800 கழித்தல் 300 500 per unit தான் contribution So அவர்கள் விற்கும் ஒவ்வொரு பைக்கின் மேல் அவர்கள் உண்டாகும் margin 500 அவர்கள் ஒரே ஒரு பைக் மட்டும் விற்பனை செய்தால் அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு margin 500 தான் ஆனால் அவர்களுடைய பிக்ஸட் காஸ்ட் மிகப்பெரியது என்பது ஞாபகம் இருக்கட்டும் அது 55 லட்சங்கள் ஆகும் எனவே அவர்கள் ஒரே ஒரு பைக் மட்டும் உற்பத்தி செய்தால் அவர்கள் 500 மட்டும் தான் சம்பாதிப்பார்கள் இந்த 55 லட்சத்தையும் cover செய்யுமளவுக்கு தேவையான margin ஐ உண்டாகும் தேவை அவர்களுக்கு இருக்கிறது அதுதான் அவர்களுடைய breakeven point BEP ஐ எப்படி நீங்கள் calculate செய்வீர்கள் பிக்ஸட் காஸ்ட் வகுத்தல் contribution per unit அதாவது 500 ன்மேல் 55 லட்சங்கள் இப்பொழுது அவர்களுடைய breakeven point என்ன உங்களுக்கு புரியுதா அது 10 ஆயிரமா எனவே இந்த calculation ஐ ஒரு முறை பார்த்துவிடுவோம் இவற்றையெல்லாம் கணக்கீடு செய்யத்தான் உங்களிடம் கேட்கப்பட்டுள்ளது அதாவது break even ஆகும் Quantity லாப இலக்கு PV ratio BEP மற்றும் கணிக்கப்பட்ட லாபம் எனவே நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி variable cost ஐ விற்பனை விலையிலிருந்து கழித்தால் உங்களுக்கு contribution per unit 500 கிடைக்கும் நீங்கள் 500 ரூபாய் contribution ஐ அடிப்படையாகக் கொண்டு 55 லட்சத்தை recover செய்ய வேண்டும் எனவே 55 லட்சம் வகுத்தல் 500 11000 கிடைக்கும் இதுதான் அளவினால் ஆன breakeven point எனவே கம்பெனியால் 11000 பைக்களை விற்பனை செய்ய முடிந்தால் அவர்களால் breakeven ஐ அடைய முடியும் அல்லது பிக்ஸட் காஸ்ட் ஆகிய 55 லட்சத்தை ஈடு செய்ய தேவையான contribution அவர்களிடம் இருக்கும் புரிஞ்சுதா ஆனால் எதார்த்தத்தில் அவர்கள் 2 லட்சம் லாபத்தை உருவாக்க நினைக்கிறார்கள் எனவே அவர்கள் 55 லட்சம் recover செய்வதோடு சேர்த்து 2 லட்சம் லாபத்தையும் உண்டாக்க வேண்டும் அப்படி எனில் அவர்கள் 57 லட்சம் recover செய்ய விரும்புகிறார்கள் எனவே 57 லட்சம் வகுத்தல் 500 11400 உங்களுக்கு கிடைக்கும் இதைத்தான் target quantity என்று அழைக்கிறோம் எனவே குறைந்தபட்சம் 11400 என்ற அளவை அடைய முடிந்தால் மட்டும் அவர்கள் வியாபாரத்திற்குள் நுழைய நினைக்கிறார்கள் இப்பொழுது கணிக்கப்பட்ட விற்பனை 12000 என உங்களுக்கு தெரியும் முதலில் PV ratio வை calculate செய்வோம் contribution per unit ஐ விற்பனை விலையின் சதவிகிதமாக எடுத்தால் அதாவது 800 வகுத்தல் 500 உங்களுக்கு 0 625 என்ற PV ratio கிடைக்கும் இதனை நீங்கள் சத விகிதத்தில் சொல்வதென்றால் 62 5 சதவிகிதம் இப்பொழுது நீங்கள் breakeven point ஐ ரூபாயின் அடிப்படையில் கணக்கிட விரும்பினால் மொத்த பிக்ஸட் காஸ்ட் ஆகிய 55 லட்சம் வகுத்தல் 0 625 உங்களுக்கு 88 லட்சம் கிடைக்கும் அப்படியெனில் breakeven ஆவதற்கு 88 லட்ச ரூபாய்க்கு விற்பனை நடைபெற வேண்டும் நீங்கள் இதனை cross check செய்தும் பார்க்கலாம் ஏனெனில் BEP அளவாகிய 11000 பைக்களை 800 ஆல் பெருக்கினால் வேறு ஏதும் இன்றி 88 லட்சம் ரூபாய் சரியாக கிடைக்கும் இறுதியாக எதிர்பார்க்கப்படும் லாபம் என்ன அவர்கள் மதிப்பீடு செய்த விற்பனை 12000 விற்பனை செய்யப்பட்ட ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அவர்களுக்கு கிடைப்பது 500 எனவே 12000 into 500 அதாவது அவர்கள் சம்பாதிக்க போகும் contribution 60 லட்சங்கள் 60 லட்சத்திலிருந்து அவர்கள் 55 லட்சம் பிக்ஸட் காஸ்ட் ஆக செலுத்தவேண்டும் எனவே எதிர்பார்க்கப்படும் லாபம் 5 லட்சம் நான் சொல்றது புரியுதா CVP மற்றும் BEP analysis இன் அடிப்படை கருத்துகளை புரிந்து கொள்ள இது மிகவும் எளிமையான ஒரு விளக்கமாகும் நம்முடைய அடுத்த பகுதியில் இதே தலைப்பிலான நம்முடைய விவாதத்தை தொடரலாம் நன்றி வணக்கம்